இந்த 8 ஆம் நிலை குழாய் தொடர் தொகுதியானது 6 ஆம் நிலை குழாய் தொடர் தொகுதியை விட மேம்படுத்தப்பட்ட பதிப்பு ஆகும் 8 ஆம் குழாய் தொடர் நிலையானது ARM 11 இன் கருவில் இடம்பெற்றுள்ளது இதில் 2 புதிய அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முதலாவதாக ஷிப்ட் செயல்பாடு ARM கட்டமைப்பில் ALU க்கு முன்பாக பேரல் ஷிப்டர் என்ற பகுதி ஷிப்ட் செயல்பாட்டை செய்கிறது ARM11 இல் ஷிப்ட் செயல்பாடானது குழாய் தொடர் தொகுதி நிலையின் மூலமாக நடைபெறுகிறது 8 நிலை குழாய் தொடர் தொகுதியில் ஷிப்ட் செயல்பாடானது ஒரு நிலையாக அமைக்கப்பட்டுள்ளது x x y2 என்பதன் மதிப்பை கணக்கிட வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் இதில் y ன் மதிப்பு இரண்டு முறை இடது பக்கத்திற்கு மாற்றப்படுவதற்கு தனியான குழாய் தொடர் தொகுதி நிலை மூலமாகவும் கூட்டுத்தொடரை கணக்கிட வேறு குழாய் தொடர் தொகுதி மூலமாகவும் நடைபெறுகிறது இந்த செயல்பாடு இதற்கு முன்பு உள்ள அமைப்பில் சேர்ந்தே நடைபெறுகிறது இந்த செயல்பாட்டிற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் இந்த கட்டளையானது 2 குழாய் தொடர் தொகுதி நிலைகளின் வழியாக மிக விரைவாக நடைபெறுகிறது ஆகவே இந்த குழாய் தொடர் தொகுதியானது காலதாமதத்தை குறைக்கிறது அதோடு கட்டளை அணுகுதல் மற்றும் தகவல் அணுகுதல் ஆகிய செயல்களை 2 குழாய் தொடர் தொகுதி நிலைகள் பகிர்ந்து கொள்கிறது மேலும் குழாய் தொடர் தொகுதியில் பெறுதல் பகுதி இரண்டு நிலைகளாக பிரிக்கபடுவதால் மொத்தம் ஆறு நிலைகளை கொண்டு இருக்கிறது இதோடு ஏழாவது நிலையாக ஷிப்ட் என்ற புதிய நிலை சேர்க்கப்படுகிறது ஷிப்ட் என்ற நிலை கட்டளை மற்றும் தகவல் என்று மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது எனவே 7 2 9 என ஒன்பது நிலைகளாக கொள்ளலாம் மேலும் இயக்கு அமைப்பையும் 3 குழாய் தொடர் தொகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் இதில் ஒரே நேர இயக்குதல் அர்ப்பணிக்கப்பட்ட கட்டளைகள் ஒழுங்கு இல்லை என்னும் நிலைகள் உள்ளடங்கும் இதைப் புரிந்து கொள்வதற்காக பின்வரும் சூழ்நிலையை எடுத்துக் கொள்வோம் R1 R1 R2 மற்றும் R3 R4 R5 என இரண்டு கட்டளைகள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவற்றுள் ஒன்றின் விடை மற்றொன்றை சார்ந்து இருப்பதில்லை எனவே இவ்விரண்டு கட்டளைகளும் சுயாதீனமான கட்டளைகள் எனலாம் மேலே கொடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு உயர்நிலை மொழியில் நிரலை எழுத முயற்சிப்போம் அந்த நிரலில் ஏராளமான பகுதிகள் இருப்பதாகவும் அந்தப் பகுதிகள் மற்றொன்றை சாராதவையாகவும் எடுத்துக்கொள்வோம் அதேபோல இதில் 1 முதல் 100 வரை for i1 to 100 என்ற சுழலி ஒன்று இருப்பதாகவும் எடுத்துக்கொள்வோம் இந்த பகுதியிலுள்ள கட்டளைகளும் சுயாதீனமான கட்டளைகள் எனக் கொள்வோம் இதனால் எல்லாக் கட்டளைகளையும் ஒரே நேரத்தில் இயக்கப்படலாம் ஒரு அமைப்பில் ஏராளமான ALU க்கள் இருக்குமாயின் மேற்கூறப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் ஒரே நேரத்தில் இயக்கலாம் இது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை கண்டறிவது மனிதனால் இயலாத ஒன்று ஆனால் இம்மாதிரியான வேலைகளை தொகுப்பி பார்த்துக்கொள்ளும் எந்தெந்த இடங்களில் கட்டளைகள் ஒரே நேரத்தில் இயக்க படலாம் என்பதை கண்டறிந்து பல செயல்பாட்டு அமைப்புகளுக்கு அந்தப் பணி வினியோகிக்கப்படுகிறது இதனால் பல கட்டளைகள் ஒரே நேரத்தில் இயக்கப்படுகிறது இந்த கட்டளைகளின் செயல்படுத்தலை 3 குழாய் தொடர் தொகுதிகளாக பிரிக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கட்டளைகளும் ஒழுங்கு இல்லாமல் இயக்கப்பட்டாலும் அது விடைகளை பாதிப்பதில்லை அதாவது கட்டளை இரண்டை முதலில் இயக்கிவிட்டு பின்னர் முதல் கட்டளை இயக்கப்பட்டாலும் விடைகளை அது பாதிப்பதில்லை எனவே இதுபோன்ற கட்டளைகளை ஒழுங்கில்லாமல் இயக்கலாம் எட்டு நிலை குழாய் தொடர் அமைப்பை பார்த்தோம் அடுத்ததாக RISC பிராசஸரின் கட்டளை கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம் கட்டளைகள் அமைப்பு என்பது பிராசஸரில் பயன்படுத்தப்படும் கட்டளைகள் மற்றும் பதிவேடுகள் பற்றிய விளக்கமாகும் ARM பிராசசரானது RISC கட்டமைப்பை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட செயல் திறன் கொண்டதாக இருக்கும் RISC கட்டமைப்பில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் இங்கு கட்டளைகளின் அளவு மற்றும் அதன் இயக்கீடு நேரம் இதற்கு முந்தைய பதிப்பிற்கு சமமாக உள்ளது அதேபோல RISC பிராசஸரில் பதிவேடுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அனைத்து பதிவேட்டு கோப்புகளும் சமமான அளவு கொண்டவையாக இருக்கும் பதிவேட்டு கோப்பு என்பது பதிவேடுகளின் தொகுப்பை குறிக்கும் தரவு அமைப்பு புத்தகத்தில் இதை பதிவேடுகளின் தொகுப்பு என்று வினவப்பட்டுள்ளது ப்ராசசரில் பயன்படுத்தப்படும் பதிவேட்டை பதிவு என்றும் பொதுவாக அழைக்கப்படுவதுண்டு பதிவேடு கோப்பு என்பது ஏராளமான பதிவேடுகளின் ஒருங்கிணைப்பை குறிக்கும் இது கணினி கட்டமைப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தரநிலை சொல் இங்கு பதிவேடு கோப்பில் 16 பொது நோக்க பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு பதிவேடும் 32 பிட் அளவைக் கொண்டது மேலும் இந்த பதிவேடுகள் ஏற்று தேக்கி கட்டமைப்பை கொண்டது அது என்னவென்றால் தகவலை இயக்கும் கட்டளைகள் பதிவேட்டில் மட்டுமே செயல்படும் கட்டளைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மெமரி அணுகப்படும் இதைப்பற்றி கீழே விவரமாக பார்க்கலாம் 8085 மற்றும் 8051 கட்டமைப்பைப் போல இதுவும் அக்குயுமுலேட்டர் கட்டமைப்பைக் கொண்டது காரணம் எந்த செயலை செய்தாலும் அதிலுள்ள செயல் எண்களில் ஒரு எண் அக்குயுமுலேட்டரில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதுபோல விடை பதியப்படும் இலக்கானது அதே சிறப்பு பதிவேடான அக்குயுமுலேட்டரே ஆகும் ADD AB அல்லது ADD AH என்ற கட்டளைகளை நாம் 8051 இல் வழக்கமாக பயன்படுத்துவதுண்டு இங்கே ஒரு செயல் எண் 8051 இல் உள்ள A பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும் அதேபோல் 8085 இல் ADD AM என்ற கட்டளை பயன்படுத்தப்படும் போதும் HL பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும் முகவரியில் உள்ள தகவல் A பதிவேட்டில் உள்ள தகவலோடு கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு அதன் விடை மீண்டும் A பதிவேட்டில் பதியப்படும் இதேபோல அக்யுமுலேட்டரில் உள்ள தகவலுடன் மெமரி லொக்கேஷனில் உள்ள தகவலின் கூட்டுத் தொகையை கணக்கிட முடியும் இதுபோன்ற அமைப்பையே ஏற்று சேகரி கட்டமைப்பு என்கிறோம் இதுபோன்ற கட்டமைப்பில் பதிவேட்டில் உள்ள தகவலை மற்றொரு மெமரியில் உள்ள தகவலோடு எந்த செயல்பாடையும் செய்ய முடியாது எடுத்துக்காட்டாக ADD R1M போன்ற கட்டளைகளை ஏற்று சேகரி கட்டமைப்பில் இயக்குவது சாத்தியமில்லை படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல இவ்விரண்டு கட்டளைகளும் ஏற்று வகையை சார்ந்தது இதன் மூலம் ஏதேனும் மெமரி லொகேஷனில் உள்ள தகவலை பதிவேட்டிற்கு மாற்றிக்கொள்ளலாம் அதுபோல சேகரி வகை கட்டளையானது பதிவேட்டில் உள்ள தகவலை ஏதேனும் மெமரி லொகேஷனுக்கு மாற்ற உதவும் மெமரி சார்ந்த செயல்பாடுகள் எண் கணிதம் மற்றும் தர்க்க கட்டளைகளில் ஏற்று சேகரி கட்டமைப்பை பயன்படுத்த முடியாது எனவே இதுபோன்ற கட்டமைப்பை பயன்படுத்தி கூட்டுத்தொகை போன்றவற்றை கணக்கிடும்போது இயக்கு எண்கள் கட்டாயமாக பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கவேண்டும் அதாவது R1 R2 R3 என்ற பதிவேடுகளை பயன்படுத்தினால் இங்கே R1 இல் R2R3 என்பதன் விடை பதியப்படும் மேலே குறிப்பிட்ட செயலை செய்ய முதலில் R2 மற்றும் R3 இல் முதலாவதாக சரியான மதிப்புகள் பதியப்பட வேண்டும் இதனை பதிவு செய்ய ஏற்று வகை கட்டளையை பயன்படுத்த வேண்டும் இதுபோல ஏற்று வகை கட்டளையில் உடனடி இயக்கு எண்களை பயன்படுத்துவதும் சாத்தியமே ஆனால் இவற்றைப் பற்றி நாம் இங்கே விவரிக்கப் போவதில்லை இவ்வாறாக ARM பிராசஸர் ஏற்று சேகரி வகை கட்டமைப்பை பயன்படுத்துகிறது ஆக தகவல்களை இயக்கும் கட்டளையானது பதிவேடுகளை பயன்படுத்தி செயல்படுகிறது ஆனால் கட்டளைகளோ மெமரியை பயன்படுத்துகிறது இதனால் முகவரி முறைகள் இங்கே எளிமையாக்க படுகிறது 8085 மற்றும் 8051 இல் பயன்படுத்தப்பட்டது போல இங்கும் பதிவேடு மறைமுக முகவரி முறை இங்கும் பயன்படுத்தப்படலாம் IIT6 போன்ற சமீபத்திபத்திய ப்ராசசர்களில் அடி குறியிடப்பட்ட குறியிடப்பட்ட அடி பின் அதிகரிப்பான் மற்றும் முன் அதிகரிப்பான் போன்ற கடினமான முகவரி முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன கட்டமைப்பு வடிவமைப்பாளர்கள் பிராசஸரில் இதுபோன்ற அம்சங்கள் பயன்படும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் நிரல்களை தொகுக்கும் பொழுது இவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டுமே தொகுப்பி வடிவமைப்பாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே இதுபோன்ற கடினமான கட்டளைகளுக்கும் முகவரி முறைகளுக்கும் ஆதரவு அளிப்பது அவசியமற்றது எனவே RISC கட்டமைப்பு எளிமையாக செய்யப்பட்டது இதன் முகவரி முறைகள் சீரானதாகவும் குறிப்பிட்ட அளவை கொண்டதாகவும் இருக்கிறது அனைத்து கட்டளைகளும் ஓரளவுக்கு சீரான அளவை கொண்டதாகவும் நிலையான அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது அனைத்து ARM கட்டளைகளும் 32 பிட் அளவை கொண்டதாகவும் 3 செயல் எண் குறியாக்கியை கொண்டதாகவும் உள்ளது இதைப்பற்றி மற்றொரு குறிப்பும் உண்டு அதாவது 3 இயக்கு எண்களை கொண்ட கட்டளைகளும் இதில் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக add R1R2R3 என்ற கட்டளையில் R1 மற்றும் R2 என்பது ஆதார இயக்கு எண்கள் பதியப்பட்டிருக்கும் பதிவேடு ஆகும் R3 என்பது இலக்கு இயக்கு எண் பதியப்பட்டிருக்கும் பதிவேடு ஆகும் 8085 மற்றும் 8051 ஐ பொறுத்தவரையில் ADD AB போன்ற கட்டளைகளை பயன்படுத்தப்படுகின்றன இவற்றுள் முதலாவது பதிவேடு இயக்கு எண்ணின் இலக்காகவும் ஆதாரமாகவும் திகழ்கிறது இரண்டாவது பதிவேடு மற்றொரு இயக்கு எண்ணின் ஆதாரமாக திகழ்கிறது எனவேதான் இதுபோன்ற கட்டளையை 2 இயக்கு எண் கட்டளை என்றழைக்கிறோம் ARM பிராசஸரில் NOP போன்ற 0 இயக்கு எண் கொண்ட கட்டளைகளும் பயன்படுத்தப்படுகிறது NOP என்ற கட்டளையில் இயக்கு எண்கள் பயன்படுத்தப்படவில்லை அதுபோல PUSH போன்ற ஒற்றை இயக்கு எண்கள் கொண்ட கட்டளைகளும் இங்கே உள்ளன PUSH PSW என்ற கட்டளையில் ஒரு இயக்கு எண் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறாக வெவ்வேறு பிராசசர்களில் வெவ்வேறு எண்ணிக்கையில் இயக்கு எண்கள் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் ARM பிராசஸரில் மூன்று இயக்க எண்கள் வரை பயன்படுகிறது எனவே இதில் மூன்று இயக்கு எண் குறியாக்கம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக சில மேம்படுத்தப்பட்ட அம்சங்களைப் பற்றி பார்ப்போம் ARM இல் கட்டளையை பயன்படுத்தி ALU மற்றும் நகர்த்தியை கட்டுப்படுத்தலாம் இது இந்த பிராஸஸரை மேலும் வலிமை ஆக்குகிறது இது மேம்படுத்தப்பட்ட அம்சங்களில் ஒன்று சாதாரண பிராசஸர்ளில் எண் கணிதம் மற்றும் தர்க்க கட்டளைகள் பயன்படுத்தப்படும்போது ALU மற்றும் நகர்த்தி என்ற தொகுதிகள் பயன்படுத்தப்படும் ARM பிராஸஸரை பொறுத்தவரையில் எல்லாக் கட்டளைகளும் ALU மற்றும் நகர்த்தி என்ற தொகுதிகளையும் பயன்படுத்துகின்றன எனவே இதன் அமைப்பு சற்று கடினமான ஒன்று RISC கட்டமைப்பு கடினமான ஒன்று என்று திசை திருப்பப்பட்டாலும் அவற்றின் கட்டளைகள் எளிமையானவை ARM பிராசசர் என்பது RISC மற்றும் CISC கட்டமைப்பின் கலவையாகும் அடுத்ததாக சுய அதிகரிப்பான் மற்றும் சுய குறைப்பான் முகவரி பயன்முறை பற்றியும் பார்க்கலாம் ADD R1R2R3 என்ற கட்டளையை எடுத்துக்கொள்வோம் இதில் R1 மற்றும் R2 என்னும் பதிவேடுகளில் உள்ள மதிப்பின் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு அதன் விடை R3 இல் பதியப்படும் பின்னர் R1 இன் மதிப்பு அதிகரிக்கப்படும் இவ்வாறாக கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு ஒரு பதிவேட்டில் உள்ள மதிப்பானது சுய அதிகரிப்பு செய்யப்படுகிறது இதுபோன்ற கட்டளைகள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உள்ள எண்களை அணுகும் விதமாக குறியீடு எழுத பயன்படும் மெமரியில் ஆரம்ப தகவல் சேகரிக்கப்பட்ட இடத்தின் முகவரியானது முதல் லொகேஷனாக குறியிடப்படுகிறது பின்னர் அடுத்த தகவலை அணுக குறியீடு அதிகரிக்கப்படுகிறது எனவே அடுத்த தகவலை அணுக தனியே ஒரு கட்டளையை எழுத வேண்டிய அவசியமில்லை இவ்வாறாக பிராசஸர் வடிவமைப்பாளர்களுக்கு சுய அதிகரிப்பான் போன்ற கட்டளைகள் பயன்படுகிறது மேற்கூறப்பட்ட செயலானது RISC அம்சம் இல்லை என்றாலும் இங்கு முகவரி பயன்முறை கடினமாக்கப்பட்டுள்ளது ARM பிராசஸரில் சுய அதிகரிப்பான் மற்றும் சுய குறைப்பான் ஆகிய அம்சங்கள் உண்டு என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அதேபோல ஒரே நேரத்தில் 16 பதிவேடுகள் வரை தகவலை ஏற்றவும் பதிவிடவும் முடியும் இந்த செயல்பாடை CISC அம்சம் என்கிறோம் பல தகவல்களை ஏற்று பதிவிடு என்பது CISC இன் ஒரு அம்சமாகும் 8086 கட்டமைப்பை பொறுத்தவரையில் MOVS B MOVS W MOVS போன்ற சிறப்பு கட்டளைகளை பயன்படுத்துவதுண்டு மேலே படத்தில் தகவல்களின் ஆதாரம் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டளைகளின் செயல்பாடு என்னவென்றால் மெமரி ஆதாரத்தில் தகவல்களின் ஒரு பகுதி இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவற்றின் நகலை இலக்கிற்கு மாற்ற வேண்டும் இதனை செய்ய ஒரு ஆதார குறியீடு பதிவேட்டை ஆதார தகவலின் பகுதியை சுட்டிக்காட்டவும் மற்றொரு இலக்கு குறியீடு பதிவேட்டை இலக்கை சுட்டிக்காட்டவும் பயன்படுத்த வேண்டும் இங்கே SI DI மற்றும் CX என்பது முறையே ஆதாரக் குறியீடு இலக்கக் குறியீடு மற்றும் மாற்றப்பட வேண்டிய தகவலின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறிப்பவை ஆகும் பின்னர் பின்வரும் கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் MOV SIsource address MOV DIdestination address and MOV CXcount இதில் source address destination address மற்றும் count என்பது முறையே ஆதார முகவரி இலக்கு முகவரி மற்றும் தகவல்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறிக்கும் மேற்கூறப்பட்ட கட்டளைகளை இயக்கிய பின் MOVS B என்ற கட்டளையை இயக்குவதன் மூலம் முதல் லொகேஷன் துவங்கி அதிலிருந்து CX எண்ணிக்கையிலான லொகேஷன்கள் வரை உள்ள தகவல்களின் நகல்கள் இலக்கில் பதியப்படுகிறது ஆதார பதிவேடு இலக்கு பதிவேடு ஆகியவை மேலே படமிட்டு காட்டப்பட்டுள்ளது இங்கே தகவல்களின் நகல்கள் முதலில் இருந்து பதியப்பட்டால் சில தகவல்களை இழக்க நேரிடும் எனவே இறுதி லொகேஷனில் இருந்து முதல் வழிமுறையை அல்லது இரண்டாவது வழிமுறையை பயன்படுத்தி ஆதாரத்திலிருந்து இலக்கிற்கு தகவலை மாற்றலாம் முதலில் இருந்து தகவலை நகல் செய்ய படத்தில் காட்டப்பட்ட வழிமுறையை பயன்படுத்தலாம் இந்த செயல்கள் அனைத்தையும் பிராசஸர் கவனித்துக்கொள்ளும் இந்த கட்டளைகள் இயக்கப்படுவது எத்தனை சுற்றுகள் தேவைப்படும் என்பது தகவல்களின் தொகுதியை பொறுத்தது அந்த தொகுதியில் எத்தனை பிட்டுகள் இருக்கின்றன என்பதும் சுற்றுகளை நிர்ணயிக்கும் இந்த கடினமான செயல் CISC இன் ஒரு அம்சம் மெமரியின் ஒரு பகுதியை நகர்த்த நிரலை பயன்படுத்தும்போது இந்த செயல் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் எனவே இது ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது இந்த சிக்கலை முன்கூட்டியே கண்டறிந்ததால் தான் ARM வடிவமைப்பாளர்கள் பல ஏற்று பதிவிடு வகை கட்டளையை அறிமுகப்படுத்தினார்கள் இன்டல் குடும்ப பிராசஸர்களில் இதே பணியை செய்ய வேறுவிதமான வழிகள் உண்டு அடுத்ததாக நிபந்தனைகளுடன் இயக்கப்படும் கட்டளைகளை பற்றி பார்க்கலாம் இதுபோன்ற கட்டளைகளுக்கு முன்னால் ஒரு 4 பிட்டு நிபந்தனை குறியீடு பயன்படுத்தப்படும் இந்த நிபந்தனை திருப்தி அளித்தால் அந்தக் கட்டளை இயக்கப்படும் இல்லையென்றால் இயக்கப்படாது இதனால் சிறு கிளை உருவாக்குதல் மற்றும் குழாய் தொடர் தொகுதி ஸ்தம்பித்தல் ஆகியவை ஏற்படாது இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் உயர்நிலை மொழிகளில் உள்ளவாறு if then will என்ற கட்டளை இருப்பதாக நினைத்துக் கொள்வோம் இதில் R1 இன் மதிப்பு R2 ஐ விட அதிகமாக இருந்தால் R3R4R5 என விடை கிடைக்க வேண்டும் மாறாக R1 இன் மதிப்பு R2 ஐ விட குறைவாக இருந்தால் R3R4 R5 என்ற விடை கிடைக்க வேண்டும் சில உயர்நிலை மொழிகளில் மேற்கூறப்பட்ட செயல்பாட்டிற்கு இதுபோன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதுண்டு 8085 அல்லது 8051 கட்டமைப்பில் இயந்திர குறியீடு மொழி மாற்றம் ஆனது குறியீடு எழுதியபின் செய்யப்படும் கம்பேர் R1 R2 பின்னர் தாவுதல் CMP R1 R2 then JLE L1 அதாவது R1 இன் மதிப்பு R2 இன் மதிப்பைவிட குறைவாகவோ சமமாகவும் இருந்தால் L1 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாட்டை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் R4 மற்றும் R5 இன் கூட்டுத் தொகையை ADD R3 R4 R5 கணக்கிட்டு அதன் விடையை R3 க்கு மாற்ற வேண்டும் கொடுக்கப்பட்ட நிபந்தனை நிறைவேறும் பட்சத்தில் நிரலின் ஒரு பகுதியை புறக்கணித்து L1 என்ற பகுதிக்கு தாவ வேண்டும் கொடுக்கப்பட்ட நிபந்தனை நிறைவேறும் பட்சத்தில் நிரலின் கட்டுப்பாடு L1 என்ற இடத்திற்கு மாற்றப்படும் அதாவது R4 கழித்தல் R5 என்பது கணக்கிடப்பட்டு R3 இல் பதியப்படும் நிறைவேறாத பட்சத்தில் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு பின்னர் L2 என்ற இடத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து வரும் கட்டளைகள் இயக்கப்படும் இப்பொழுது இந்தக் குறியீடுகளை குழாய் தொடர் தொகுதி முறையில் இயக்க முயற்சிப்போம் அவ்வாறு இது இயக்கப்படும் பொழுது பெறுதல் டிகோட் மற்றும் இயக்கு ஆகிய நிலைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் முதல் கட்டளை இயக்கப்படும் பொழுது குழாய் தொடர் தொகுதி அடிப்படையில் அடுத்த கட்டளையின் குறியீடை பெற இயலாது குழாய் தொடர் தொகுதியானது JLE L1 என்ற கட்டளை இயக்கப்படும் வரை காத்திருத்தல் வேண்டும் அதன்பின்னர்தான் இலக்கு என்னவென்பதை அறிய முடியும் அதன் பின்னர் பெறுதல் செயல்பாடை தொடரலாம் இங்கே நிபந்தனையுடன் தாவுதல் கட்டளை இயக்கப்படும் வரை குழாய் தொடர் தொகுதி ஸ்தம்பித்து இருக்கும் அதன்பின்னர்தான் jump L2 என்ற கட்டளை இயக்கப்பட வேண்டும் அதாவது முதல் கட்டளை இயக்கப்பட்ட பின் jump L2 என்ற கட்டளையின் முகவரி பெறப்படும் இந்த jump L2 கட்டளைகள் இயக்கப்படும்போது டிகோட் நிலையில் இருத்தல் வேண்டும் அதை பகுத்தறியும் புத்திசாலித்தனம் அவசியம் அப்பொழுதுதான் முதல் கட்டளை இயக்கு நிலையில் இருந்தாலும் jump L2 என்ற கட்டளை டிகோட் நிலையில் இருக்கும் முன்னதாக எந்த கட்டளையை பெறவேண்டும் என்பதை அறிய முடியாததால் அடுத்த கட்டளை பெறுதல் நிலையில் இருக்கும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு 1 2 மற்றும் 3 என எண்களை வழங்குவோம் முதல் கட்டளை இயங்குநிலையில் இருக்கும்பொழுது இரண்டாம் கட்டளை டிகோட் நிலையில் இருக்க வேண்டும் அவ்வேளையில் மூன்றாம் கட்டளை பெறுதல் நிலையில் இருத்தல் அவசியம் இனி அடுத்ததாக வரும் கட்டளை என்னவென்று நமக்கு தெரியாது அதைத் தெரிந்த பிறகுதான் அதன் இயக்க நிலையை சரி செய்ய முடியும் இங்கே இரண்டாம் கட்டளை இயக்கு நிலையில் இருக்கும்போதுதான் அடுத்த கட்டளை என்ன என்பது தெரியவரும் எனவே கிளை கட்டளைகள் பயன்படுத்தப்படும்போது குழாய் தொடரில் ஸ்தம்பித்தல் என்ற சிரமம் ஏற்படும் இதற்காக ARM வடிவமைப்பாளர்கள் பின்வரும் வழிமுறையை செய்தார்கள் அதாவது ஒப்பீடு என்ற கட்டளை compare R1R2 instruction பயன்படுத்தப்பட்டால் அதனைத்தொடர்ந்து பின்வரும் கட்டளை பயன்படுத்தப்பட வேண்டும் GTADD R3 R4 R5 என்பதையும் அதன்பின்னர் LESUB R3 R4 R5 என்ற கட்டளையையும் பயன்படுத்த வேண்டும் இதனால் முதலில் எண்கள் ஒப்பிடப்படும் அதன் பின்னர் கட்டளைகள் இயக்கப்படும் அதாவது முதலில் இதைவிட அதிகம் என்ற கொடி செட் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் பரிசோதிக்கப்பட வேண்டும் ஆம் எனில் கூட்டுத்தொகை கணக்கிடப்படும் இல்லை என்றால் NOP போல எந்த செயல்பாடும் நடைபெறாது இனி நிபந்தனைக்கு ஏற்றவாறு அடுத்த கட்டளை இயக்கப்படும் அவற்றின் மதிப்பு மற்றொன்றுக்கு சமமாகவோ குறைவாகவோ இருந்தால் கழித்தல் செயல்பாடு நடைபெறும் இப்பொழுது குழாய் தொடர்தொகுதியில் ஸ்தம்பித்தல் ஏற்படாது அடுத்ததாக மற்ற கட்டளைகளை இயக்கலாம் எனவே நிபந்தனை குறியீடு பயன்படுத்தும்பொழுது ஸ்தம்பித்தல் பிரச்சனை ஏற்படாமல் குறைக்க மேலே குறிப்பிடப்பட்ட 2 கட்டளைகளை அதனுடன் பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதால் ஸ்தம்பித்தல் பிரச்சனை ஏற்படாமல் குறைக்கப்படும் இந்த ஸ்லைடின் இறுதி குறிப்பாக மற்றொன்றை சேர்க்கவேண்டும் அது என்னவென்றால் எண்கணித செயல்பாட்டால் நிலை பிட்கள் ஒருவேளை பாதிக்கலாம் பாதிக்காமலும் இருக்கலாம் பொதுவாக மற்ற பிராசஸர்களில் எண்கணித செயல்பாடுகளுக்கு பிறகு நிலை பிட்கள் பாதிப்படையும் அதாவது PSW பிட்டுகளின் கேரி நிரம்புதல் பிட்டில் மாற்றம் ஏற்படும் ADD என்ற கட்டளையில் இரண்டு வகை உண்டு இதில் ADD என்ற கட்டளை நிலை கொடியை பாதிப்பது இல்லை ஆனால் ADD S என்ற கட்டளை நிலை கொடியை பாதிக்கச் செய்யும் இதுபோன்ற கட்டளைகள் நிபந்தனையுடன் கூடிய கிளை கட்டளைகளில் பயன்படும் முந்தைய கட்டளையில் அதாவது compare R1 R2 பின்னர் GTADD R3 R4 R5 என்பதை பயன்படுத்தினால் நிலை கொடிகள் பாதிக்கப்படும் அதனால் LESUB R3 R4 R5 என்ற கட்டளையை எழுதும்பொழுது இந்தக் கொடியை பரிசோதிக்க வேண்டும் இந்த கொடியின் பாதிப்பு ஒப்பிடுதலால் ஏற்படும் நிகழ்வே ஒழிய கூட்டு தொகையால் ஏற்படுவதல்ல மற்ற பிராசஸர்களில் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகள் முடிந்தவுடன் நிலை கொடி செட் செய்யப்படும் இங்கே GTADD என்ற கட்டளை இயக்கப்பட்ட பின்னும் நிலை கொடி செட் செய்யப்படும் ஆனால் இந்த GTADD என்ற கட்டளை மூலமாக நிலை கொடி செட் செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் இதற்காக இரண்டாவது வகையான ADD கட்டளையை பயன்படுத்தலாம் முதல் வகை ADD ஆகும் இரண்டாவது வகை ADD S என்பதாகும் ADD S பயன்படுத்தப்பட்டால் அது நிலை கொடியை பாதிக்கும் மாறாக ADD பயன்படுத்தப்பட்டால் அது நிலை கொடியை பாதிக்காது இவ்வாறாக பல மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் ARM பிராசஸரில் இணைக்கப்பட்டுள்ளது